அரே பேட்டர்ன் சின்தசிஸ் உரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இதற்கு முந்தைய உரையில் நாம் சீரான அரே பற்றியும் ஒரு வடிவமைப்பாளருக்கு சைட் லோப்பின் அளவுக்கான கட்டுப்பாடு டைரக்டிவிட்டி முக்கிய லோப் பீம்விட்த் ஆகியவற்றையும் பார்த்தோம் இதில் சிக்கலானது என்னவென்றால் எக்சைடேசன் ஆம்பிளிடியுட் மாற்றப்பட்டால் அல்லது காம்ப்ளக்ஸ் ஆம்பிளிடியுட் மாற்றப்பட்டால் முக்கிய பீம் ன் அகலம் மற்றும் வடிவத்தின் மீது கட்டுப்பாடு கிடைக்கும் மேலும் சைட் லோப்பின் அமைவிடம் மற்றும் ஆம்பிளிடியுட் என்பனவும் கட்டுப்படுத்தப்படும் ஆகவே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட பேட்டர்ன் ஐ சின்தசிஸ் செய்வதே இன்றைய தலைப்பு நாம் இங்கு u பிளேன் மட்டும் காண்போம் மேலும் எப்படி எக்சைடேசன் தேர்வு செய்வதென்பதையும் ஒவ்வொன்றுக்கும் தனி எலேமென்ட் எக்சைடேசன் ஆம்பிளிடியுட் பற்றியும் பார்ப்போம் இதற்கு பல உத்திகள் நடைமுறையிலும் ஆராய்ச்சியிலும் உள்ளன இவை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அரே எலேமென்ட்கள் நெருக்கமாக இடப்படும் போது அவற்றுக்கு இடையேயான மியுச்சுவல் கப்ளிங் பற்றி நாம் இதுவரை எடுத்துக் கொள்ளவில்லை இங்கு நாம் மியுச்சுவல் கப்ளிங் இல்லை என்று கூறுகிறோம் ஆனால் மியுச்சுவல் கப்ளிங் உள்ளது அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே எப்படி எக்சைடேசன் கோஎபிசியன்ட் என்பதைத் தேர்ந்தெடுப்பது அதற்கான சிறந்த வழிமுறைகள் போன்றவற்றைப் பற்றிய அடிப்படை விஷயங்களை நாம் இந்த அரே சின்தசிஸ் என்பதில் காண்போம் நாம் ஒரு பரிமாண அரே மட்டுமே பார்ப்போம் ஆனால் இந்த வழிமுறைகள் இரு பரிமாண அரேவுக்கும் பயன்படுத்தலாம் முதலில் 2N ப்ளஸ் 1 எலேமென்ட்கள் கொண்ட லைன் அரே பற்றிப் பார்க்கலாம் ஒவ்வொரு எலேமென்ட்டின் எக்சைடேசன் z அச்சில் உள்ளன அவற்றில் எக்சைடேசன் CN க்கு நேர்விகிதத்தில் இருக்கிறது இதில் N என்பது எலேமென்ட்டின் எண்ணிக்கை அதாவது C1 C2 etc இங்கு நாம் 2N ப்ளஸ் 1 எலேமென்ட்கள் இருப்பதாகக் கருதுவதால் C0 என்பதும் உள்ளது எனவே இங்கு ஒரு எலேமென்ட் மையத்தில் உள்ளது இங்கு அரே காரணியை n என்பது மைனஸ் N முதல் N Cn e ன் பவர் j k0 nd காஸ் தீட்டா என எழுதலாம் நாம் Cn C n என எடுத்துக் கொண்டால் நமக்கு C0 கூட்டல் 1 என்பது N 2Cn காஸ் nu எனக் கிடைக்கிறது இதற்கு முன்பு u என்பது k0d காஸ் தீட்டா ஆகும் மேலும் இங்கும் u0 என்பது பேஸ் எக்சைடேசனில் பூஜ்யம் என எடுத்துக் கொள்கிறோம் இங்கு Cn என்பது காம்ப்ளக்ஸ் அளவு இது கொசைன் ஃபோரியர் சீரிஸ் ஆகும் இதில் N கூட்டல் 1 தெரிந்த ஆம்பிளிடியுட் உள்ளன எனவே எனக்கு F தெரிந்தால் C0 மற்றும் Cn போன்றவைகளைக் கண்டறிய முடியும் இங்கு தீட்டா என்பது 0 முதல் பை வரை மாறுகிறது எனவே மைனஸ் k0d முதல் k0d வரை u என்பது உள்ளது அதாவது புலப்படும் இடங்கள் எப்படியாயினும் பேட்டர்ன் என்பது u பிளேனின் முழு கால அளவுக்கும் குறிப்பிட வேண்டும் அதாவது மைனஸ் பை முதல் பை வரை எனவே பேட்டர்ன் தெரிந்துவிட்டால் Cn என்பதன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் ஃபோரியர் சீரிஸ் லிருந்து 1 வகுத்தல் 2 பை மைனஸ் இன்பினிட்டி முதல் இன்பினிட்டி வரை Fd காஸ் nu du கிடைக்கிறது இந்த Fd வில் அதாவது ஒருவேளை ரெக்டாங்குலர் பங்சன் என்பதிலிருந்து மைனஸ் k0d வகுத்தல் 2 முதல் Fd k0d வகுத்தல் 2 வரை இந்த புலப்படும் இடங்கள் பிராடு சைட் அரேவுக்கு மைனஸ் k0d முதல் k0d வரை இவற்றிலிருந்து C0 என்பது 1 வகுத்தல் 2 பை இது காஸ் nu du ஆகும் ஏனெனில் இது ரெக்டாங்குலர் பங்சன் ஆகும் மேலும் இது 1 வகுத்தல் n பை சைன் n k0d வகுத்தல் 2 ஆகிறது எனவே ஒரு ஏழு எலேமென்ட் அரேவுக்கு பேட்டர்ன் இவ்வாறாக உள்ளது இது சின்தசிஸ் செய்த பேட்டர்ன் ஆகும் வெளிப்படையாக ஏழு எலேமென்ட் சிறியதாக இருப்பதால் ரெக்டாங்குலர் இவ்வாறு உள்ளது நாம் மேலும் அதிக எலேமென்ட்களை சேர்த்துக் கொள்ளலாம் இந்த விரும்பிய பேட்டர்னுக்கு லீஸ்ட் மீன் ஸ்கொயர் எரர் அப்ராக்சிமேசன் மூலம் நிருபிக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் சைட் லோப்கள் அதிகரிக்கும் இந்த ஃபோரியர் சீரிஸ் வழிமுறையை ஏற்கனவே கண்டுள்ளோம் அடுத்த மற்றொரு அணுகுமுறையானது அரே காரணியை நாம் e ன் பவர் j k0d வகுத்தல் 2 காஸ் தீட்டா கூட்டல் e ன் பவர் மைனஸ் j k0d வகுத்தல் 2 காஸ் தீட்டா என எழுதலாம் ஏனெனில் இவை சமச்சீரானவை இப்போது இவை இரண்டு மற்றும் பெருக்கல் 2 பவர் N என எழுதலாம் இது பின்னர் e ன் பவர் j u வகுத்தல் 2 கூட்டல் e ன் பவர் மைனஸ் j u வகுத்தல் 2 பவர் 2N ஆகிறது இது 2 பவர் 2N காஸ் u வகுத்தல் 2 பவர் 2N எனவும் அது பின் e ன் பவர் மைனஸ் j Nu n எனவும் ஆகிறது கடைசியில் '0' முதல் 2N Cn2N e ன் பவர் j nu ஆகின்றது எனவே இதை நாம் விரிவுபடுத்தலாம் இங்கு எக்சைடேசன் உள்ளன நான் அரே காரணி எடுத்தால் இவை நீங்கிவிடும் இது பைனாமியல் சீரிஸ் ஆகும் எனவே இது பைனாமியல் அரே எனப்படுகிறது இப்போது இதன் பண்பு Cn2N என்பது C2N n2N என்பதற்குச் சமம் எனவே F என்பதை C02N e ன் பவர் மைனஸ் j Nu கூட்டல் C2N2N e ன் பவர் j Nu என எழுதலாம் இதுவும் ஃபோரியர் சீரிஸ் ஆகும்

இந்த பேட்டர்ன் இவ்வாறு இருக்கும் இந்த புலப்படும் இடம் முன்பு பார்த்தது போன்றதாகும் இதில் ஆல்பா என்பது பூஜ்யம் அல்லது u0 என்பது பூஜ்யம் ஆகும் எனவே சைட் லோப்கள் இல்லை இது இன்னொரு வகை சைட் லோப்கள் இல்லை ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இதன் பீம்விட்த் மிக மிக சீராக உள்ளது ஏனெனில் நாம் பைனாமியல் எடுக்கும் போது சைட் லோப் எக்சைடேசன் ஆம்பிளிடியுட் மிகவும் குறைவு ஆகும் ஆகவே அரேவின் நீளம் குறைந்துள்ளது ஏனெனில்குறுக்கீடுகள் அல்லது முனைகளிலிருந்து ரேடியேசன் குறைகிறது இவை உண்மையான ரேடியேசனில் பங்கு கொள்வதில்லை அதனால்தான் ஹாஃப் பவர் பீம்விட்த் அகன்று உள்ளது இது செயல்திறன் குறைந்த முறைகளாகும் நமக்கு சைட் லோப்களைக் குறைக்க வேண்டுமென்றால் இவற்றைச் செய்யலாம் நீங்கள் கெயின் பற்றி கவலைப்படவில்லையெனில் தாராளமாக பைனாமியல் அரே நல்ல தேர்வு ஆகும் இதே போன்று உங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் எலேமென்ட்கள் வேண்டுமானால் நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் உபயோகிக்கலாம் மற்றவை மாறிலிகளாக இல்லையெனில் ஃபோரியர் சீரிஸ் எடுத்து அதை தோரயமாக்கலாம் இப்போது வளர்ச்சி ஷெல்குனாஃப் என்பதிலிருந்து வருகிறது அவர் இதைப்பற்றி விவாதித்துள்ளார் இது எண்கள் சம்மந்தப்பட்டது இப்போது '0' முதல் N வரை எண்களை இடுவோம் மேலும் கோணத்தைக் கணக்கில் கொண்டால் u0 என்பது அல்பா d ஆகும் இங்கு நம்மிடம் ப்ளஸ் z அச்சு எலேமென்ட்கள் மட்டும் உள்ளன இப்போது நமது எலேமென்ட்டின் நீளம் N கூட்டல் 1 ஆகும் எனவே n என்பது 0 முதல் N Cn e ன் பவர் j nu கூட்டல் u0 ஆகும் இதில் u என்பது k0d காஸ் தீட்டா u0 என்பது ஆல்பா d ஆகும் இப்போது ஷெல்குனாஃப் வரையறையில் காம்ப்ளக்ஸ் மாறி Z என்பது e ன் பவர் j u கூட்டல் u0 ஆகும் எனவே அரே காரணி F என்பது n ல் 0 முதல் N Cn Zn ஆகும் இதில் Zn என்பது பாலினாமியல் சமன்பாட்டைக் குறிக்கிறது எனவே பாலினாமியலின் பண்புகள் இந்த அரே பேட்டர்ன்களின் சின்தசிஸ்க்கு வந்துள்ளன இந்த பாலினாமியல் n எண்ணிக்கையில் ஜீரோக்களைக் கொண்டுள்ளன இதன் பாலினாமியல் டிகிரி N ஆகும் எனவே இது n எண்ணிக்கையில் ஜீரோக்களைக் கொண்டுள்ளது எனவே F என்பதை CN Z மைனஸ் Z1 Z மைனஸ் Z2 Z மைனஸ் ZN எனவும் எழுதலாம் இதில் Z மைனஸ் Z1 என்பது என்ன இவை இரண்டு எலேமென்ட் அரேவின் அரே காரணி ஆகும் அதே போன்று n கூட்டல் 1 எலேமென்ட் அரேவின் அரே காரணியானது F ன் ஜீரோவில் நல்கள் கொடுப்பதற்கான N எண்ணிக்கையிலான இரண்டு எலேமென்ட் அரேவின் பெருக்கலாகும் இதிலிருந்து மொத்த அரேக்களின் பேட்டர்ன் என்பது ஒவ்வொரு பாலினாமியலுடன் இணைந்துள்ள பேட்டர்ன்களின் பெருக்கலாகும் இப்போது இந்த ட்ரான்ஸ்பர்மேஷனில் Z ன் மேக்னிடியுட் என்பது 1 ஆகும் இது அனைத்து u and u0 ரியல் மதிப்புகளுக்கும் பொருந்தும் புலப்படும் இடம் எனபது யூனிட் வட்டத்தின் ஒரு பகுதியாக விரிந்து மைனஸ் kd கூட்டல் u0 முதல் k0d கூட்டல் u0 வரை ஆகும் இப்போது என்னிடம் யூனிட் வட்டம் இருப்பதாகக் கொண்டால் எலேமென்ட்டின் இடைவெளி d என்பது லேம்டா 0 வகுத்தல் 2 ஐ விட அதிகமாக இருக்கும் இதுவே புலப்படும் இடமாகும் இதை நகர்த்தினால் ஒரு முழு வட்டத்தையும் நகர்த்துகிறது மேலும் ஒரு வட்டம் வருகிறது இது பலமுறை சுற்றி வருகிறது இது ஏனென்றால் பிராட் சைட் அரேவில் u0 என்பது '0' மற்றும் d என்பது லேம்டா 0 வகுத்தல் 2 ஐ விட அதிகமாக இருக்கிறது எனவே பலமுறை நகர்த்தலாம் நம்மிடம் பல ஜீரோக்கள் இருப்பதால் இவ்வாறாக செய்யலாம் இப்போது பல ஜீரோக்கள் இருக்கிறது என்பதன் அர்த்தம் இவை ஜீரோக்களுக்கு அருகே மிக மிக தட்டையாக உள்ளன பட்டர்வொர்த் பாலினாமியல் என்பதிலும் n கூட்டல் 1 ஜீரோக்கள் இருக்கின்றன எனவேதான் அவை அதிக தட்டையாக உள்ளன எனவே நமக்கு அதிக தட்டையான பேட்டர்ன் வேண்டுமெனில் அதிக ஜீரோக்கள் இருக்க வேண்டும் இப்போது நாம் ஒப்புமை வரைவோம் என்ன நடக்கிறது ஒரு ரப்பர் பேண்ட்டை நான் இந்த இடத்திற்கு மேலே பிடித்திருப்பதாகக் கொள்வோம் இப்போது இந்த ரப்பர் பேண்ட்டை நான் மேற்பரப்பில் குத்தியிருப்பதாகக் கொள்வோம் இந்த மேற்பரப்புக்கு அருகில் இந்த பங்சன் சிறிய மதிப்புகளைக் கொண்டுள்ளது இப்போது மற்றொரு புள்ளியில் குத்தினால் இந்த இரண்டு புள்ளிகளும் அருகருகே இருப்பின் இவற்றின் அளவுகளைக் குறைக்கலாம் பிறகு இவை மிகவும் தட்டையாக ஆகின்றன இவை சைட் லோப்கள் நோக்கி செல்வதில்லை எனவே அவற்றின் பாதிப்பும் குறைவாகவே இருக்கிறது எனவேதான் வடிவமைப்பாளர்கள் உள் எலேமென்ட் இடைவெளியை கொள்கின்றனர் இந்த உள் எலேமென்ட் இடைவெளியானது லேம்டா 0 வகுத்தல் 2 ஆனால் இங்கு கோணத்தின் மாற்றம் எழுதப்படவில்லை எனவே கோண மாற்றம் என்பது புலப்படும் இடத்தில் மைனஸ் 90 டிகிரி ஆகும் இங்குள்ள ஒரு புள்ளியில் தீட்டா என்பது பூஜ்யம் ஆகும் எனவே புலப்படும் இடம் இங்கு ஆரம்பித்து இங்கு முடிந்துவிடுகிறது எனவே அனைத்து ஜீரோக்களும் புலப்படாத மண்டலத்தில் இடப்பட வேண்டும் புலப்படும் ஜீரோக்கள் இல்லை இப்போது ஒரு தீட்டா இந்தப் புள்ளியில் இருப்பதாகக் கொண்டால் u0 என்பது மைனஸ் பை வகுத்தல் 4 d என்பது 0 75 லேம்டா 0 ஆகும் எனவே இது இங்கிருந்து ஆரம்பித்து ஒரு முழு வட்டத்தை அடைந்து சற்று தூரத்திற்குச் செல்கிறது நமது தீட்டா இங்கு '0' என்பதால் இது முக்கியமானது அனைத்து ஜீரோக்களும் இங்கே வடிவமைப்பாளர்களால் வைக்கப்பட்டுள்ளன எனவே இரண்டாம் வட்டம் ஜீரோக்களை இருமுறை காண்கிறது எனவே தட்டையானவை கிடைக்கின்றன நாம் இவற்றை மேலும் விரிவாகக் காண்போம் ஒருவேளை நாம் தேர்வு செய்யும் அரே காரணி அவற்றை நாம் அனைத்து ஜீரோக்களில் வைக்கலாம் அதாவது நம்மிடம் N கூட்டல் 1 எண்ணிக்கைகள் உள்ளன எனவே நாம் N எண்ணிக்கையிலான ஜீரோக்களை நாம் Z என்பது மைனஸ் 1 ல் இடலாம் இது Z என்பது மைனஸ் 1 என்றால் என்ன அதாவது அங்கு u0 என்பதும் பூஜ்யம் அதன் பொருள் Z என்பது மைனஸ் 1 எனில் தீட்டாவும் பூஜ்யம் மற்றும் பை ஆகும் அதாவது '0' மற்றும் பை யில் தீட்டா என்பது பை ஆகும் இவற்றை நாம் விரிவாக்கம் செய்தால் நமக்கு பைனாமியலில் பட்டர்வொர்த் கிடைக்கிறது இது ZN plus C1N ZN 1 plus C2N ZN 2 முதல் plus CNN வரை என ஆகிறது இது உண்மையில் பட்டர்வொர்த் இதில் சைட் லோப்கள் இல்லை இது நாம் முன்பு கூறிய ரப்பர் பேண்ட் உதாரணத்தில் அதை ஜீரோக்கள் அதன் புலப்படும் அலைக்கற்றையின் இருமுனைகளில் வரும் இங்கு '0' மற்றும் பை ஆகியன புலப்படும் அலைக்கற்றையின் இருமுனைகள் ஆகும் ஆதலால்தான் இதில் சைட் லோப்கள் இல்லை நான் இதை ஸ்கொயர் செய்தால் நமக்கு அரே பாலினாமியல் 1 கூட்டல் Z கூட்டல் Z2 கூட்டல் Z3 கூட்டல் Z4 என்று கிடைக்கிறது எனக்கு இரட்டை '0' க்கள் அனைத்து ஜீரோக்களிலும் இந்த பாலினாமியலில் வேண்டும் எனவே இதனை நான் ஸ்கொயர் செய்தால் கிடைப்பது 1 கூட்டல் 2Z கூட்டல் 3Z2 கூட்டல் 4Z3 கூட்டல் 5Z5 கூட்டல் 3Z6 கூட்டல் 2Z7 கூட்டல் Z8 ஆகும் ஆகவே இது ஒன்பது எலேமென்ட் அரே அதன் எக்சைடேசன் பங்சன் என்பது ட்ரையாங்குலர் பகிர்வு 1 2 3 4 5 3 2 1 ஆகும் இப்போது ஐந்து எலேமென்ட் அரேவுக்கான இந்த அரே காரணி கருப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது இந்த கோடிட்ட ஒன்று ஸ்கொயர் செய்த ஒன்பது எலேமென்ட் அரே என்பதைக் குறிக்கிறது இதில் ஜீரோவுக்கு அருகில் மிகவும் தட்டையாக உள்ளது எனவே நாம் சைட் லோப்களை குறைக்க முடியும் இதனால் ரேட்டிங் அதிகரிக்கிறது இதுவே ஜீரோவை வைக்க வேண்டிய புள்ளியாகும் இவற்றில் உகந்தது எது ஒருவேளை நான் சைட் லோப்களின் அளவினைக் குறிப்பிட்டால் அதிகபட்ச டைரக்டிவிட்டி என்ன அல்லது மாறாக டைரக்டிவிட்டியைக் குறிப்பிட்டால் அதற்குரிய குறைந்தபட்ச சைட் லோப்கள் எத்தனை இது உகந்ததைத் தேர்ந்தெடுக்கும் பிரச்சனை இது டால்ப் னால் தீர்க்கப்பட்டது அதனால்தான் இது டால்ப்ஸ் அரே எனக் கூறப்படுகிறது இதைப்பற்றி எனது NPTEL உரையான இம்பிடன்ஸ் மேட்சிங் மைக்ரோவேவ் எஞ்ஜினிரிங் என்பதில் செபிஷேவ் பாலினாமியலில் கூறியுள்ளேன் செபிஷேவ் பாலினாமியலுக்கு நல்ல பண்புகள் உள்ளன இதன் பண்புகளைப் பார்க்கலாம் இது பல வரிசை செபிஷேவ் பாலினாமியல் Tn ஆகும் எனவே T1 T2 T3 etc என்பன x ல் 1 முதல் 1 வரை ஊசலாடுகிறது அதற்குப்பின் மைனஸ் 1 ஐ விடக் குறைவு அல்லது 1 ஐ விட அதிகமாக இருப்பின் இது அதிகரிக்கிறது எனவே இம்பிடன்ஸ் மேட்சிங்கில் அல்லது ஃபில்டரில் ஸ்டாப் பேண்ட் மற்றும் பாஸ் பேண்ட் இவற்றை இங்கு இட வேண்டும் இப்போது என்ன செய்யலாம் இங்கு 1 முதல் 1 வரை உள்ள இடைவெளியில் ஊசலாடுதல் நிகழ்கிறது நாம் இந்த மண்டலத்தில் அனைத்து சைட் லோப்களையும் இடலாம் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சைட் லோப்கள் என்று இடலாம் சில இடங்களில் நான் கிராஸ் x என்பது 1 என இடுகிறேன் ஏனெனில் முக்கிய பீம் இருந்தால் வேறு பிரச்சனை இல்லை நாம் டைரக்டிவிட்டியை அதிகரிக்கிறோம் உண்மையில் நான் குறிப்பிட்ட என்ட் பயர் அரே என்பது டால்ப் செபிஷேவ் அரேவில் புலப்படாத இடத்தில் உள்ளது இவை டால்ப் செபிஷேவ் அரே என அழைக்கப்படுகின்றன நமது சைட் லோப் அளவின் தேவையை SLR என்பதன் தேவையைப் பொறுத்து இதற்கு அப்பாலும் செல்கிறேன் நாம் இந்த 2nd வரிசை செபிஷேவ் பாலினாமியலில் x க்குப் பதில் a b cos என எழுதலாம் இங்கு நமது பங்சன் cos அல்லது u என்பது k0d cos θ u0 ஆகும் இந்த u நம்மைக் குழப்பலாம் ஆனால் a கூட்டல்b cos என்பது புத்தகத்தில் அல்லது எனது NPTEL உரையில் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை நாம் அடிப்படை கருவிகள் எனலாம் இவை மைக்ரோவேவ் தொழில்நுட்பத்தில் பயன்படுகின்றன இந்த இரண்டாம் வரிசை பாலினாமியல் u வில் ஃபோரியர் சீரிஸ்ல் எழுதலாம் நாம் T3 ஐ எடுத்துக் கொண்டால் அது 4a3 plus 6ab2 மைனஸ் 3a ஆகிறது இது பைனைட் ஃபோரியர் சீரிஸ் ஆகும் பொதுவாக TN வது வரிசை செபிஷேவ் பாலினாமியல் என்பதும் ஃபோரியர் சீரிஸ் ஆக cos Nu வரையிலும் இருக்கும் இங்கு ஒரு அரேவுக்கு அரே காரணியை 2N கூட்டல் 1 எலேமென்ட்களுக்குக் கண்டுபிடிக்கலாம் சமச்சீரான 2N கூட்டல் 1 எலேமென்ட்கள் கொண்ட பிராட் சைட் அரேவுக்கு ஏற்கனவே அரே காரணியானது ஃபோரியர் சீரிஸ் என்பதில் எழுதினோம் இதனை செபிஷேவ் பாலினாமியலில் N டிகிரிக்கு எழுதலாம் மாறிலிகள் a மற்றும் b என்பதை u வின் புலப்படும் தூரத்திற்குரிய x ன் மதிப்பில் TN ல் x 1 எனவும் x x1 எனவும் எழுதலாம் இதில் x1 என்பது 1 ஐ விடப் பெரியது நாம் x1 ன் மதிப்பை அதாவது 'a' என்பதைக் கண்டறிய வேண்டும் இதை நாம் தீர்வு கண்டால் நமக்குப் சில சூத்திரங்களும் கிடைக்கும் அதற்கு நாம் சில அனுமானங்களைக் கொள்ள வேண்டும் நாம் சில முறைகள் மூலம் a b மாறிலிகளைக் கண்டறியலாம் நமக்கு x1 ன் மதிப்பு தெரிந்தால் a b மாறிலிகளை தீர்மானிக்கலாம் இதனைக் கொண்டு மற்றவற்றையும் கண்டறியலாம் இந்த d என்பது லேம்டா 0 வகுத்தல் 2 பிறகு 'a' என்பது x1 மைனஸ் 12 'b' என்பது x1 கூட்டல் ½ ஆகும் இவை எப்படி வேறுபடுகின்றன இந்த u பிளேனில் u க்கும் x க்குமாக இதுவே வேரியன்ஸ் மற்றும் உச்சபட்சம் இது a கூட்டல் b வரை செல்கிறது இவை முதலில் அதிகரித்து பின் a கூட்டல் b வரை செல்கிறது இது அவற்றின் தொடர்பு ஆகும் இப்போது x1 என்பதை எப்படித் தேர்ந்தெடுப்பது இங்கு சைட் லோப் அளவு R எனக் கொள்வோம் நமக்கு TN என்பது வேண்டும் இது R ஆகும் ஏனெனில் முக்கிய பீம் என்பதில் இதன் மதிப்பு 1 ஐ விட அதிகம் எனவே இது வேண்டும் எனவே SLR குறிப்பீடுகளின்படி TN என்பதை காணலாம் இதன் விரிவாக்கத்தில் காஸ் ஹைபர்போலிக் N உள்ளது காமா 1 என்பது R ஆகும் இந்த x1 என்பது காஸ் ஹைபர்போலிக் காமா 1 என ஆகிறது இது பின்னர் காஸ் 1 வகுத்தல் n காஸ் ஹைபர்போலிக் R ஆகிறது இதில் x1 கண்டறிந்தால் a b என்பதைக் காணலாம் இதிலிருந்து பீம்விட்த் போன்றவற்றைக் கண்டறியலாம் மேலும் உகந்த வடிவமைப்பு மற்றும் அதிகபட்ச டைரக்டிவிட்டியையும் கண்டறியலாம் சில நேரங்களில் பீம்விட்த் கொடுக்கப்பட்டு அதாவது டைரக்டிவிட்டி கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே அப்போது முக்கிய பீம் Tn ன் கடைசி '0' விலிருந்து x என்பது 1 ஐ அடைவது வரை நீள்கிறது நான் T1 அல்லது T2 அல்லது T3 என்பதை எடுத்துக் கொள்கிறேன் முக்கிய பீம் Tn ன் கடைசி '0' விலிருந்து x என்பது 1 ஐ அதாவது x1-ஐ அடைவது வரை நீள்கிறது இப்போது பீம் நல் θz ல் இருந்தால் அதற்குரிய u வின் மதிப்பைக் கண்டறியலாம் பின்னர் xz என்பதைக் கண்டறியலாம் ஆகவே xz என்பதன் மதிப்பு காஸ் பை வகுத்தல் 2N என்பது a கூட்டல் b காஸ் uz ஆகும் இதனைக் கொண்டு 'a' என்பது காஸ் uz கூட்டல் xz காஸ் k0d வகுத்தல் காஸ் uz மைனஸ் காஸ் k0d b என்பது 1 கூட்டல் xz வகுத்தல் காஸ் uz மைனஸ் காஸ் k0d ஆகும் அதிகபட்ச பீம் க்கும் சைட் லோப் அளவுக்குமான விகிதமானது TN என்பது TNab ஆகிறது இது R ஆகும் பின்னர் இது காஸ் ஹைபர்போலிக் N காஸ் ஹைபர்போலிக் a கூட்டல் b என்றாகிறது u என்பது 0 ஆவதால் x என்பது x1 ஆகும் இது a கூட்டல் b ஆகிறது நமது சைட் லோப் விகிதம் R என்பதில் பீம்விட்த் என்பது நிலைத்தது அதனைத் தெரிந்த மதிப்பான x1 மற்றும் x லிருந்து அறியலாம் டால்ப் செபிஷேவ் அரேவுக்கு பல குறிப்புகள் உள்ளன இது 20dB சைட் லோப்கள் குறிப்பிட்டவற்றிற்கானது இதை நாம் கண்டறியலாம் இது புலப்படும் இடம் மற்றும் இதில் 1 2 3 4 5 எலேமென்ட்கள் உள்ளன என்பதை அறியலாம் நாம் 20dB சைட் லோப்களைப் பெறப் பயன்படுகிறது செபிஷேவ் மட்டுமல்ல சூப்பர் டைரக்டிவ் என்பதும் உள்ளது இது 13 5dB சைட் லோப் அளவை விட மிகப் பெரியது அதனால் சூப்பர் டைரக்டிவ் அரே என அழைக்கப்படுகிறது இந்த சின்தசிஸ் செயல்முறையினால் நாம் தேவையான டைரக்டிவிட்டியை குறைந்த அரே நீளத்தைக் கொண்டே அடைய முடியும் ஆனால் இவை நடைமுறையிலானவை அல்ல இவற்றுக்கு அதிக மின்னோட்ட எக்சைடேசன் தேவை எக்சைடேசன் என்பது 10 ன் பவர் 6 ஆம்பியர் ஆகும் அடுத்தடுத்த எலேமென்ட்கள் எதிரெதிராக வைக்கப்பட வேண்டும் அதிக மின்னோட்ட எக்சைடேசன் என்பது கடினமானது மேலும் 180 டிகிரி எதிரெதிராக இருந்தால் என்ன நடக்கும்

நடைமுறையில் இழப்பு அதிகம் இருக்கும் இந்த கட்டமைப்பில் ஒமிக் இழப்புகளானது ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் ஐ விட அதிகம் நாம் ஒமிக் இழப்பு கணக்கில் கொள்வதால் டைரக்டிவிட்டி மிகவும் அதிகரிக்கிறது இந்த ஆன்டெனாக்கள் சூப்பர் டைரக்டிவ் அரேக்கள் ஏதேனும் இழப்பைக் கட்டுப்படுத்தும் முறை கண்டறியப்பட்டால் இதனை அடைய முடியும் அதாவது இழப்பு கட்டுப்படுத்தப்பட்டால் பல புதிய மூலப்பொருளுடன் சூப்பர் டைரக்டிவ் அரேக்கள் ஒருநாள் சாத்தியமாகும் மிக அதிக டைரக்டிவிட்டியை குறைவானவற்றைக் கொண்டு இழப்பு இன்றி செய்வது சாத்தியமாகும் மூலப்பொருள் சூத்திரங்கள் போன்றவை மேம்பட்ட தலைப்புகளாகும் எப்படி ஷெல்குனாஃப் பாலினாமியல் எப்படி வந்தது மேலும் மற்ற பாலினாமியல்கள் செபிஷேவ் போன்றவை பல நல்ல குணநலன்களைக் கொண்டவை இவற்றை நாம் எளிதாகக் கட்டமைத்து ஆராய்ச்சி செய்யலாம்